இந்த விரிவுரைக்கு வருக கடந்த சொற்பொழிவில் யூஸ் கேஸ் வரைபடங்கள் பற்றி விவாதிப்போம் ஆவணத்துடன் கூடிய கிளாஸ் பயன்படுத்தி குறிப்பிடப்படுகின்றன நாம் compartmentகளைக் கொண்ட திடமான outline கொண்ட செவ்வகத்தைப் பயன் படுத்துகிறோம் மேலும் மேல் compartmentல் புத்தகம் ஆகிய கிளாஸ்ஸின் பெயரை எழுதுவோம் புத்தகத்தின் பெயர் ஆசிரியர் ஐ என் எண் போன்ற அட்ட்ரிபூட்க்களை பெயரைக் கொண்ட ஒரே ஒரு செவ்வகத்தை மட்டுமே எழுதலாம் கிளாஸ்ஸின் பெயர் ஒருமை என்பதை இங்கே கவனிக்கவும் நாம் புத்தகங்கள் என்று பெயரிடவில்லை எனவே கிளாஸ்ஸின் பெயரை மட்டும் ஒரு compartmentஆக வைத்திருக்க முடியும் இந்த புத்தகத்தில் பொருந்தக்கூடிய கிளாஸ் பெயர் மற்றும் methods அல்லது ஆப்பரேஷன்ஸ் நம்மிடம் இருக்கலாம் அல்லது நாம் அவை அனைத்தையும் மூன்று compartmentகளுடன் ஒன்றாக வைத்திருக்கலாம் எனவே இது படத்தில் உள்ள ரெப்ரெசென்ட்டேஷன் கிளாஸ்ஸின் பெயர் விண்டோ அட்ட்ரிபூட் பெயர் அளவு இது அளவு கிளாஸ்ஸின் ஒரு instance இதன் விசிபிலிட்டி ஒரு பூலியன் கிளாஸை display செய்தல் மற்றும் கிளாசை hide செய்தல் ஆகியவை operations ஆகும் இவை அட்ட்ரிபூட்ஸ் மற்றும் ஆப்பரேஷன்ஸ் ஆகும் ஆனால் பின்னர் காண்பிக்கப்படாத சில அட்ட்ரிபூட்கள் இருப்பதைக் காண்போம் ஆனால் அவற்றை நாம் association அட்ட்ரிபூட்களாக அழைத்தோம் நாம் தொடரும்போது அது தெளிவாகிவிடும் ஒரே கிளாஸை வெவ்வேறு விவரங்களுடன் குறிப்பிடலாம் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கும்போது நாம் கிளாஸ் பெயரைக் வெளிப்படுத்தலாம் சில நேரங்களில் அந்த கிளாசில் உள்ள செயல்பாடுகளுடன் கிளாஸ் பெயரைக் குறிக்கலாம் அல்லது அட்ட்ரிபூட்ஸ் மற்றும் செயல்பாடுகளுடன் கிளாஸ் பெயரைக் குறிக்கலாம் ஆனால் இந்த ரெப்ரெசென்ட்டேஷனை ஒருவர் எப்போது பயன்படுத்துகிறார் என்று கேட்கப்படும்போது இது கிளாஸ்ஸின் பெயர் ஆகிறது இரண்டாவது ரெப்ரெசென்ட்டேஷனை ஒருவர் எப்போது பயன்படுத்துகிறார் பெயருடன் கொண்ட ஆப்பரேஷன்ஸ் என்ன மற்றும் பெயர் அட்ட்ரிபூட்ஸ் செய்வது எப்படி என்பதை விரைவில் பார்ப்போம் ஆரம்பத்தில் நாம் கிளாஸ் பெயர்களை மட்டுமே அடையாளம் காண்கிறோம் அதாவது அவை நாம் அடையாளம் காணும் கிளாஸ்ஆகும் எனவே டிசைன் செயல்முறையின் ஆரம்ப கட்டத்தில் எளிய ரெப்ரெசென்ட்டேஷனைப் பயன்படுத்தி கிளாஸ்களை பிரதிநிதித்துவப் படுத்துகிறோம் டிசைன் stepsகளுடன் நாம் தொடரும்போது நாம் கிளாஸ்ஸிற்கு ஆப்பரேஷன்ஸை ஒதுக்குகிறோம் பின்னர் எந்த கிளாஸ் அல்லது எந்த ஆப்பரேஷன்ஸ் மற்றும் வடிவமைப்பின் அந்த கட்டத்தில் கிளாஸ் பெயர் மற்றும் ஆப்பரேஷன்ஸைப் பயன்படுத்தி நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்பதை அறிவோம் வடிவமைப்பின் முடிவில் கிளாஸ் கொண்டிருக்க வேண்டிய அட்ட்ரிபூட்க்களை நாம் அடையாளம் காண்கிறோம் அவை இதனை முழுமையாக்குகின்றன மற்றும் இதை எளிதில் code ஆக மொழிபெயர்க்கலாம் அதாவது கிளாஸ் பெயர் இதன் அட்ட்ரிபூட்ஸ் என்ன மற்றும் கிளாஸ் உறுப்பினர் மற்றும் பின்னர் கிளாஸ் methodகள் என்ன என்பதை நாம் அடையாளம் காண்கிறோம் எனவே டிசைன் செயல்முறையுடன் தொடங்குவதற்கு நாம் எளிமையான ரெப்ரெசென்ட்டேஷனைப் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் நாம் கிளாஸ்களை மட்டுமே அடையாளம் காண்கிறோம் பின்னர் டிசைன் செயல்பாட்டில் ஒவ்வொரு class ன் ஆப்பரேஷன்ஸை அடையாளம் காண்கிறோம் நாம் இந்த ரெப்ரெசென்ட்டேஷன் பயன்படுத்துகிறோம் வடிவமைப்பின் முடிவில் இந்த முழுமையான ரெப்ரெசென்ட்டேஷன் நம்மிடம் உள்ளது இதை நாம் code ஆக எளிதாக மொழிபெயர்க்கலாம் இப்போது எந்தவொரு ஆப்ஜெக்ட் சார்ந்த செயலாக்கத்திலும் பல கிளாஸ்கள் உள்ளன பல ஆப்ஜெக்ட்களிலிருந்து கிளாஸ்களை எப்படி உருவாக்குகிறோம் என்ற கேள்விக்கு பதிலளிப்போம் இப்போது ஒரு பொதுவான மென்பொருளில் ஒரு டஜன் கிளாஸ்கள் இருக்கலாம் அல்லது பல டஜன்கள் அல்லது 100 கிளாஸ்கள் இருக்கலாம் ஆனால் கிளாஸ்கள் சார்பற்றவை அல்ல அவை தொடர்புடையவை கிளாஸ்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாத்தியமான relationகள் யாவை உண்மையில் ஒரு அமைப்பில் கிளாஸ்கள் மத்தியில் 4 வகையான relationகள் இருக்கலாம் முதல் வகை relation இன்ஹேரிட்டன்ஸ் இதில் ஒரு கிளாஸ் base class லிருந்து பெறப்படலாம் எனவே base classலிருந்து நாம் derived கிளாஸ்சும் பெறலாம் இரண்டு class களிற்கு இடையில் ஒரு association relationship இருக்கலாம் இப்போது இரண்டு கிளாஸ்களிற்கு இடையிலான association relationshipன் உதாரணத்தைக் கொடுங்கள் இரண்டு கிளாஸ்களிற்கு இடையிலான association relationship ஐ சில எடுத்துக்காட்டுகளுடன் சில நிமிடங்களில் பார்ப்போம் நாம் இரண்டு கிளாஸ்களுக்கு இடையில் அஃகிரிகேஷன் அல்லது காம்போசிஷன் relationship குறித்து சில எடுத்துக்கட்டுகளைத் தருவோமேயானால் இரண்டு கிளாஸ்களிற்கு இடையில் ஒரு அஃகிரிகேஷன் அல்லது காம்போசிஷன் relationship இருக்கலாம் சில யதார்த்தமான எடுத்துக்காட்டுகள் மெய்யாகவே நன்றாக உள்ளன அஃகிரிகேஷன் மற்றும் காம்போசிஷன் ரிலேஷன் தொடர்பான சில எடுத்துக்காட்டுகளை சில நிமிடங்களில் நாம் பார்ப்போம் மற்றும் மென்பொருளை செயல்படுத்துவதில் இவற்றின் தாக்கம் என்ன என்பதையும் காண்போம் classகளிற்கு இடையிலான நான்காவது வகை relation சார்பு எனவே ஒரு கிளாஸ் மற்றொரு class ஐச் சார்ந்தது ஒரு classம் மற்றொரு classம் சார்ந்தது என்று கூறப்படுவதை சிறிது நேரத்தில் பார்ப்போம் ஒரு classம் மற்றொரு classம் சார்ந்து இருக்க பல்வேறு காரணங்கள் இருப்பதைக் காண்போம் இப்போது இந்த 4 வகை relationship பற்றி மேலும் சில விவரங்களைப் பார்ப்போம் முதலில் நாம் இன்ஹேரிட்டன்ஸ் ரெலஷன்ஷிப் பற்றி பார்ப்போம் இன்ஹேரிட்டன்ஸ் என்பது ஆப்ஜெக்ட் orientation ன் ஒரு சக்திவாய்ந்த வழிமுறையாகும் Base கிளாஸ் ஐயும் derived கிளாஸ் எனப்படும் புதிய class ஐயும் வரையறுக்க இது அனுமதிக்கிறது இன்ஹேரிட்டன்ஸ் ஐ பயன்படுத்தி நாம் generalization specialization ரெலஷன்ஷிப்பைக் குறிக்க முடியும் Base கிளாஸ் என்பது பொது கிளாஸ்

நாம் ஜெனரல் கிளாஸ்சுடன் மேலும் சில அட்ட்ரிபூட்களை சேர்க்கும் அதே சமயத்தில் தற்போதுள்ள சில கிளாஸ்களை மறுவரையறை செய்யலாம் இதை நாம் overriding என்று கூறுகிறோம் Base கிளாஸ்ஸின் தற்போதைய சில முறைகளைக் காண்கிறோம் மற்றும் அவை overriding என அழைக்கப்படுகின்றன இந்த எடுத்துக்காட்டைப் பாருங்கள் நூலக உறுப்பினர் கிளாஸ் ஒரு base class வெவ்வேறு வகையான நூலக உறுப்பினர்கள் உள்ளனர் ஆனால் சில குணாதிசயங்கள் அவற்றில் பொதுவானவை எடுத்துக்காட்டாக அவர்கள் அனைவருக்கும் நூலக உறுப்பினர் எண் உள்ளது அவர்கள் அனைவரும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான புத்தகங்களை வெளியிடலாம் அவர்கள் புத்தகத்தையும் மற்றும் பலவற்றையும் திருப்பித் தரலாம் எனவே படத்தில் நூலக உறுப்பினர் base class என்றும் ஆசிரியர் மாணவர் மற்றும் பணியாளர்கள் child class அல்லது derived class என்றும் குறிப்பிடப்படுகின்றன இவை ஒவ்வொன்றும் base class ற்கு இன்னும் சில attributesகளையும் ஆப்பரேஷன்ஸையும் சேர்க்கின்றன அடுத்த கட்டத்தில் மாணவர்கள் மற்றொரு hierarchyயில் உள்ளார்கள் மாணவர்கள் இளங்கலை மாணவர் முதுகலை அல்லது ஆராய்ச்சி மாணவர்களாக இருக்கலாம் எனவே மாணவர் கிளாசில் குறிப்பிடப்பட்டுள்ள பண்புகளாகிய method மற்றும் அட்ட்ரிபூட்ஸ் அனைத்தும் வெட்டப்படுகின்றன அல்லது இந்த கிளாஸ்கள் அதாவது அட்ட்ரிபூட்ஸ் மற்றும் methodகள் அனைத்தும் ஒரே குணாதிசயங்களைக் கொண்டிருக்கின்றன ஆனால் இவை ஒவ்வொன்றும் இன்னும் சில attributeகளைச் சேர்க்கின்றன இவை methodகளாக இருக்கலாம் இது இன்ஹேரிட்டன்ஸ்க்கு relation என்றும் அழைக்கப்படுகிறது என்பதைக் குறிக்க ISAவை வரைபடத்தில் கோடிட்டுக் காட்டியுள்ளோம் விலங்குகள் சில குணாதிசயங்களைக் கொண்டுள்ளன அவை வாழ்கின்றன அவை உணவை எடுத்துக்கொள்கின்றன இறக்கின்றன மற்றும் பிற அந்த அட்ட்ரிபூட்ஸ் அனைத்தும் வெவ்வேறு விலங்குகளால் பகிரப்படுகின்றன எனவே நாய் ஒரு விலங்கு பூனை ஒரு விலங்கு மற்றும் சில நேரங்களில் இன்ஹேரிட்டன்ஸ் relationship ISA relationship என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு derived class base கிளாஸ்ஸின் பண்புகளைப் பெறுகிறது இது code ஐ மீண்டும் பயன்படுத்த உதவுகிறது நூலக உறுப்பினருக்கு சில attributeகளும் methodகளும் இருக்கலாம் அவற்றை மீண்டும் செய்யவோ அல்லது மீண்டும் derived classகளில் எழுதவோ தேவையில்லை அவை தானாகவே inherit ஆகின்றன நாம் இன்ஹேரிட்டன்ஸ் பொறிமுறையைப் பயன்படுத்தும்போது அது குறியீடு மறுபயன்பாட்டிற்கு உதவுகிறது நாம் multiple இன்ஹேரிட்டன்ஸையும் பெறலாம் Multiple இன்ஹேரிட்டன்ஸ் ல் ஒரு கிளாஸ் இரண்டு base classகளிலிருந்து பெறப்படலாம் எனவே ஆராய்ச்சி மாணவர் ஒரு மாணவரின் பண்பையும் ஒரு பணியாளரின் பண்பையும் கொண்டிருக்கிறார் எனவே இது multiple இன்ஹேரிட்டன்ஸ் என அழைக்கப்படுகிறது இப்போது ஜாவாவில் இன்ஹேரிட்டன்ஸ் ரெலஷன்ஷிப் எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பதைப் பார்ப்போம் நிச்சயமாக பிற object oriented programming languages ஐ அறிந்திருந்தால் இங்கே keywordsகளில் ஒரு சிறிய மாற்றம் மற்றும் பலவற்றை ஒத்திருக்கலாம் ஆனால் கருத்துக்கள் மிகவும் ஒத்தவையாகவே இருக்கும் நம் வடிவமைப்பில் உள்ள கிளாஸ் hierarchyயை எடுத்துக் கொள்வோம்

ஒரு நபர் இது பெயர் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை மட்டும் அட்ட்ரிபூட்ஸ் ஆகக் கொள்ளாமல் பணியாளர் id சம்பளம் வேலைவாய்ப்புக்கான தொடக்க தேதி மற்றும் பல அட்ட்ரிபூட்ஸ்களையும் கொண்டுள்ளது இதற்கான ஜாவா குறியீட்டை எவ்வாறு எழுதுவது அது மிகவும் நேர்மையான வழியாகும் நபர் என்கிற கிளாஸ்சிலிருந்து தானாகவே பெறப்படுகின்றன மேலும் பெறப்பட்ட கிளாசில் கூடுதலாக வரையறுக்கப்பட்ட சில அட்ட்ரிபூட்க்களை நாம் கொண்டிருக்கிறோம் private employee id private int salary private date start date போன்றவற்றை நாம் எழுதுகிறோம் எனவே இன்ஹேரிட்டன்ஸ் செயலாக்கம் ஒரு நேரான வழியாகும் ஜாவாவில் extends என்கிற ஒரு keyword உள்ளது மேலும் extends relation ஐப் பயன்படுத்துவதன் மூலம் ஜாவாவில் அத்தகைய ரெலஷன்ஷிப்பை மிக எளிதாக செயல்படுத்த முடியும் ஆனால் association அஃகிரிகேஷன் போன்றவற்றிற்கு கிளாஸ்களிற்கு இடையிலான மற்ற வகை ரெலஷன்ஷிப் பற்றி நாம் காண்போம் ஆனால் வேறு ஒரு செயலைச் செய்யக் கூடிய relationsகளைச் செயல்படுத்தக்கூடிய ஒற்றை keyword நம்மிடம் இல்லை ஆகையால் extend போன்ற ஒரு keyword ஐக் கொண்டிருந்தால் அது நன்றாகவோ அல்லது மிக எளிமையாகவோ இருந்திருக்கும் ஒரு keyword ஐப் பயன்படுத்தி மட்டுமே ஒரு relationship ஐ implement செய்வதற்கான ஒரு எளிய வழி இதுவாகும் மற்றும் நாம் இரண்டு கிளாஸ்களை உருவாக்கியதும் அதாவது இங்கே பணியாளர் ஆகும் நாம் myRectangle மற்றும் myBox ஆகிய ஆப்ஜெக்ட்களை உருவாக்க விரும்புகிறோம் நம்மிடம் Rectangle மற்றும் Box கிளாஸ்கள் உள்ளன இப்போது நாம் myRectangle மற்றும் myBox என்ற ஆப்ஜெக்ட்களை உருவாக்க விரும்புகிறோம் நாம் Rectangle myRectangle new Rectangle என்று எழுதுகிறோம் மற்றும் செவ்வகத்தின் dimensionகளாக 5 3 ஆகிய arguments ஐ இந்த constructor ன் arguments ஆக வழங்குகிறோம் மற்றும் Box myBox new Box என்கிற constructor க்கு நாம் 6 5 மற்றும் 4 ஆகிய arguments ஐத் தருகிறோம் எனவே இதை உருவாக்கும்போது new Rectangle என்று கூறும்போது myRectangle ஒரு object reference ஆகும் அல்லது நாம் உருவாக்கிய objectக்கு reference என்றும் கூறலாம் இதேபோல் myBox new Box என்று கூறும்போது myBox என்பது box ஆப்ஜெக்ட்டின் ஆப்ஜெக்ட் reference ஆக மாறுகிறது ஆனால் box ஆப்ஜெக்ட் ஒரு இன்ஹேரிட்டன்ஸ் ஆப்ஜெக்ட் ஆகும் இது ஒரு derived கிளாஸ் மற்றும் இது base கிளாஸ்ஸின் attribute களையும் methodகளையும் பெறுகிறது ஆகையால் base கிளாசில் வரையறுக்கப்பட்ட அட்ட்ரிபூட்களின் நீளம் மற்றும் அகலம் derived கிளாஸ்சிலும் உள்ளன என்பதை மறைமுகமாக நாம் நினைக்கலாம் மேலும் நாம் derived கிளாசில் சேர்க்கப்பட்ட புதிய அட்ட்ரிபூட் ஆன உயரமும் நம்மிடம் உள்ளது எனவே இது ஒரு generalization specializationன் மற்றொரு எடுத்துக்காட்டு Multiple இன்ஹேரிட்டன்ஸ்க்கு இது ஒரு எடுத்துக்காட்டு feline கிளாஸ் mammal மற்றும் quadruped கிளாஸ்களை inherit செய்கிறது பின்னர் tiger lion மற்றும் puma ஆகிய derived கிளாஸ்கள் feline கிளாஸ்சிலிருந்தும் puma கிளாஸ் lizard கிளாஸ்சிலிருந்தும் மற்றும் lizard கிளாஸ் quadruped கிளாஸ்சிலிருந்தும் derive ஆகின்றன இந்த இன்ஹேரிட்டன்ஸ் relationship ஐ யாரோ வரைந்துள்ளனர் என்று வைத்துக்கொள்வோம் Chasis engine மற்றும் door கிளாஸ்கள் car கிளாஸ்சிலிருந்து derive செய்யப்பட்டவை இது சரியானதா இது சரியாகத் தோன்றுகிறதா இந்த இன்ஹேரிட்டன்ஸ் hierarchyயில் chasis engine மற்றும் door கிளாஸ்கள் car classலிருந்து பெறப்பட்டதா இது சரியானதல்ல இது தவறான பொதுமைப்படுத்தல் அல்ல எனவே இது சரியான generalization specialization relationship அல்ல இதை நாம் இன்ஹேரிட்டன்ஸ் relationship மூலம் வெளிப்படுத்த முடியாது இது உண்மையில் ஒரு aggregation relationship என்பதைப் பின்னர் காண்போம் எனவே relationship சரியானதா இல்லையா என்பதைச் சரிபார்க்க Chasis ஒரு கார் என்றோ என்ஜின் ஒரு கார் என்றோ கூற இந்த சோதனையைப் பயன்படுத்தலாம் Car ஒரு general கிளாஸ் ஆகவும் chasis engine மற்றும் door ஆகியவை ஸ்பெஷல் class ஆகவும் கொண்டால் ISA relationship பொருந்துமா எனச் சரி பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நூலக உறுப்பினர் அதாவது யுஜி உறுப்பினர் பிஜி உறுப்பினர் மற்றும் பணியாளர் உறுப்பினர் யுஜி உறுப்பினர் ஒரு நூலக உறுப்பினர் பிஜி உறுப்பினர் ஒரு நூலக உறுப்பினர் மற்றும் பணியாளர் உறுப்பினர் ஒரு நூலக உறுப்பினர் எனவே ISA relationship உள்ளது ஆனால் மேலே படத்தில் உள்ள எடுத்துக்காட்டில் அது இல்லை எனவே கிளாஸ்களுக்கு இடையிலான generalization specialization relationனில் இது ஒரு தவறான கட்டுமானமாகும் நாம் பெரும்பாலும் பல derived கிளாஸ்கள் ஒரு base கிளாஸ்சிலிருந்து derive செய்யப்பட்டவையாகக் கொண்டுள்ளோம் ஆனால் பாகுபாட்டின் அடிப்படையில் derived கிளாஸ்கள் வரையறுக்கப் படுவதற்கு இது ஒரு நல்ல யோசனையாகும் எடுத்துக்காட்டாக library புக்ஸ் என்பவை issuable books ஆகவோ reference books ஆகவோ இருக்கலாம் எனவே எந்த பாகுபாட்டின் அடிப்படையில் இந்த கிளாஸ்களின் தொகுப்பு derive செய்யப்படுகின்றன என்பதை எழுதுவதற்கான நல்ல யோசனை இது இந்த derived கிளாஸ்களின் தொகுப்பு வாசிப்புக்கு உதவுகிறது மற்றும் சிக்கலான class hierarchy ஐ உருவாக்குவதற்கான பாகுபாட்டை எழுதுவதற்கு இது UML ஆல் ஆதரிக்கப்படுவதால் இது hierarchyயை நன்றாக புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது Inheritance என்பது மறுபயன்பாட்டை ஊக்குவிக்கவும் வடிவமைப்பை எளிதாக்கவும் பயன்படும் சக்திவாய்ந்த வழிமுறையாகும் இதை வெறும் ஒரு keyword ஐ ப் பயன்படுத்தியே codeல் implement செய்யலாம் ஆனால் பல நன்மைகள் இருந்தாலும் inheritance ஐப் பாகுபாட்டுடன் பயன் படுத்தினால் இது மோசமான தரம் வாய்ந்த programகளில் முடிகிறது எடுத்துக்காட்டாக நம்மிடம் மிக ஆழமான class hierarchy இருந்தால் அது மோசமான ஒத்திசைவு மற்றும் இணைப்புகளைக் வழிவகுக்கிறது மேலும் leaf கிளாஸ்களைப் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் ஏனென்றால் அவை பல methodகளைக் கொண்டுள்ளன மற்றும் நாம் அவை எந்த methodகளை inherit செய்கின்றன என்பதை ஆராய வேண்டும் எனவே இன்ஹேரிட்டன்ஸ் சில எச்சரிக்கைகளுடன் பயன்படுத்தப்பட வேண்டும் இப்போது கிளாஸ்களிற்கு இடையிலான இரண்டாவது வகை relationship ஐப் பார்ப்போம் இது association relationship ஆகும் Association ரிலேஷன்ஷிப்பின் சில எடுத்துக்காட்டுகளை நாம் விவாதிக்க வேண்டும் மேலும் இந்த association relationship ஒரு programல் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்ற கேள்விக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் இன்ஹேரிட்டன்ஸ் விஷயத்தில் ஜாவா சி அல்லது வேறு எந்த மொழியாக இருந்தாலும் அனைத்து object oriented languagesகளிலும் எளிய keywords இருப்பதால் inheritance ஐ நேராக implement செய்யலாம் என்பதைக் கண்டோம் ஆனால் association relationship ஐ நடைமுறைப்படுத்துவது குறித்து ஒருவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் Association relationship ஐப் பற்றி நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இரண்டு கிளாஸ்கள் இணைக்கப்படும்போது தொடர்புடைய ஆப்ஜெக்ட்கள் ஒன்றையொன்று தொடர்பு கொள்ள முடியும் நாம் எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தால் அது தெளிவாகிவிடும் ஒரு கிளாஸ்ம் மற்றொரு கிளாஸ்ஸின் methodகளை invoke செய்ய முடியும் ஆனால் மற்றொரு ஆப்ஜெக்ட்டின் method ஐப் பயன்படுத்த அந்த ஆப்ஜெக்ட் எப்படியாவது மற்ற ஆப்ஜெக்ட்டின் ஐடியை ஸ்டோர் செய்ய வேண்டும் இல்லையெனில் அது மற்ற கிளாஸ்ஸின் முறையை எவ்வாறு invoke செய்யும் ஒரு association relationshipபை எவ்வாறு செயல்படுத்துவது என்ற யோசனையை அது விரைவில் ஆராயும் Association relationship பொதுவாக பைனரி relationship ஆகும் ஆனால் இது ternary அல்லது பொதுவாக n ary போன்ற உயர்மட்ட அசோசியேஷனாக இருக்கலாம் Association relationship பற்றிய உதாரணத்தைப் பார்ப்போம் ஆர் அல்லது ஒரு வீடியோ ரெக்கார்டர் டிவியுடன் தொடர்புடையது மேலும் வி ஆருடன் தொடர்புடைய ரிமோட்டை நாம் வைத்திருக்க முடியும் எனக் கூறுவோம் எனவே remote ஆப்ஜெக்ட் வி ஆருக்கு கட்டளை கொடுக்க முடியும் என்று நாம் கூறலாம் டி யில் இயக்கப்படுவதை வி ஆர் பதிவு செய்யலாம் எனவே டிவி ஆப்ஜெக்ட் வி ஆர் ஆப்ஜெக்ட்டுடன் தொடர்புடையது ஏனென்றால் வி ஆர் ஆப்ஜெக்ட் டிவி ஆப்ஜெக்ட்டிலிருந்து சிக்னலைப் பெறுகிறது மேலும் வி ஆர் ஒரு ரிமோட்டுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் மேலும் அது remoteலிருந்து கட்டளையைப் பெறலாம்

ஒரு கோட்டை எழுதுகிறோம் Association relationshipப்பை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது ஒரு அம்புக்குறியை வரைவது ஒரு கோட்டை வரைவதன் அர்த்தம் என்ன என்பதைப் பற்றிய விவரங்களைக் காண்போம் பின்னர் இந்த line னிலோ அல்லது அம்புகளிலோ அசோசியேஷனின் பெயரை எழுதுகிறோம் ஆர் டிவியுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று படிக்க உதவுகிறது அல்லது டிவி வி ஆருடன் இணைக்கப்பட்டுள்ளது என வாசிப்பு திசையில் எழுதுகிறது என்றும் நாம் படிக்கலாம் Remote VCR க்கு கட்டளைகள் இடுகிறது அல்லது VCR remote லிருந்து கட்டளைகளைப் பெறுகிறது என நாம் படிக்கலாம் எனவே நாம் இந்த விரிவுரையின் முடிவை அடைந்துள்ளோம் மற்றும் அடுத்த விரிவுரையில் நாம் association relationship மல்டிப்ளிசிட்டி மற்றும் பலவற்றை யுஎம்எல் சின்டாக்ஸ்படி எவ்வாறு ரெப்ரெசென்ட் செய்வது எனத் தொடர்வோம் நாம் இங்கே நிறுத்தி அடுத்த சொற்பொழிவில் தொடருவோம்